எனவே இறுதி தொகுதி என்பது இதுவரை இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் பற்றி நீங்கள் கற்றுக் கொண்டவற்றை நாம் சுருக்கமாகக் கூறுகின்றோம் இது ஒரு தோராயமானதாக இருக்கும் நாம் பார்த்த இரண்டு முக்கிய முறைகள் சர்பேஸ் மற்றும் வால்யூம் இன்டெக்ரால் எனவே அவற்றுக்கிடையேயான வேறுபாடுகளை நாம் பட்டியலிடுவோம் புதிய கருத்து இங்கே RCS என சுருக்கமாக அழைக்கப்படும் ரேடார் கிராஸ் செக்சன் ஆக இருக்கும் எனவே நாம் கற்றுக்கொண்ட அனைத்து கோட்பாடுகளையும் நீங்கள் அறிந்திருப்பதைப் போலவே இறுதியாக அதை நாம் எவ்வாறு வைக்கிறோம் என்றால் எதையாவது கணக்கிடப் பயன்படுவது போலவே வைக்கின்றோம் நீங்கள் எதிர்கொள்ளும் சில கம்பியூட்டேஷனல் இஸ்ஸுஸ் என்ன என்பது பற்றி ஒரு சிறிய டெர்ம் இந்த பகுதியில் உள்ளது எனவே நாம் சர்பேஸ்க்குச் செல்வதற்கு முன் சர்பேஸ் மற்றும் வால்யூம்க்கு இடையிலான வேறுபாட்டை நான் கூற விரும்புகிறேன் PEC க்களின் முன்னிலையில் சர்பேஸ் இன்டெக்ரேல் ஈக்குவேஷன்ங்களைப் பற்றி ஒரு நொடி விரைவாக பார்ப்போம் அதனால் PEC என்றால் என்ன ஒரு PEC சரியான ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் எனவே ஒரு சரியான எலக்ட்ரிக் கண்டக்டரை நான் ஒரு சரியான உலோகத்தை போல் அழைப்பேன் எனவே ஒரு சரியான உலோகத்தின் பண்பு என்ன அந்த இணைப்பு எல்லையற்றது எனவே நாம் இவை அனைத்தையும் வால்யூம்க்கான கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு முன்பு அவை அனைத்தும் சர்பேஸ்க்குச் செல்லும் என்பதைப் பற்றி படித்தோம் மாணவர் சர்பேஸ் நாம் இதுவரை வைத்திருந்த பார்முலெக்ஷன் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது இது ஒரு அசல் பார்முலெக்ஷன் ஆகும் வேரியபெளின் இயற்பியல் விளக்கத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம் அதனால் நான் TM போலரைஷேஷனை பார்த்தபோது என் phi என்ன என்னுடைய phi ல் என்ன பிஸிக்கல் குவான்டிட்டி இருக்கும் மாணவர் எலக்ட்ரிக் பீல்ட் எலக்ட்ரிக் பீல்ட் சரியானது குறிப்பாக φ என்பது E அந்த z கூறு மற்றும் எங்களிடம் ∇φ என ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் என்ன செய்தோம் அது விகிதாசாரமாக இருந்தது நாங்கள் அதில் சில வேலைகள் செய்தோம் இது சர்பேஸில் உள்ள H டேஜென்ஷியல் க்கு விகிதாசாரமாக இருந்தது எனவே நாங்கள் விளக்கம் அளித்துள்ளோம் இந்த சமன்பாடுகள் டேஜென்ஷியல் எலக்ட்ரிக் மற்றும் மேக்னெட்டிக் பீல்ட் ன் TM போலரைஷேன் ஆகும் இதேபோல் நீங்கள் TE போலரைஷேன் ல் E டேஜென்ஷியல் மற்றும் H z ஐ பெறுவீர்கள் எனவே கண்டக்டர் செய்யப்பட்டால் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் பொருள் ஒரு சரியான எலெக்ட்ரிக் கண்டக்டர் ஆல் ஆனது இந்த சமன்பாடுகளின் முறையை நாம் கட்டாயமாகப் பயன்படுத்த வேண்டும் என்றால் நான் என்ன சொல்கிறேன் அவற்றை எப்படியாவது மாற்ற வேண்டுமா எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ன பௌண்டரி PEC க்கான கண்டிஷன்ஸ் அல்லது இந்த இரண்டு பேரில் யாராவது ஜிரோவா அல்லது இருவரும் நான்ஜிரோவா மாணவர் E டேஜென்ஷியல் கீழே உள்ளது E டேஜென்ஷியல் சரியானது இது எனது பிரச்சினை என்பதை நினைவில் கொள்க எனவே z பலகையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது அது எனது z ஆக்ஸிஸ் ஆகும் மற்றும் E z இது சர்பேஸ் உடனே முற்றிலும் இருக்கும் பிளேனிலிருந்து வெளியே வரும் கண்டக்டர் அதனால் E z 0 ஆக இருப்பதால் சரியாக இருக்கும் மெட்டல் சர்பேஸ் பீல்ட் கள் எப்போதும் என்னவாக இருக்கும் மாணவர் இது சாதாரணமானது முற்றிலும் இயல்பானது எனவே பீல்ட் கள் எப்போதும் இயல்பானவை ஆனால் எனவே TM போலரைஷேனில் E E z யை உந்துகிறது மற்றும் அது xy பிளேனில் உள்ளது எனவே TM போலரைஷேனில் எலக்ட்ரிக் பீல்ட் உள்ள z திசையில் எந்த கூறுகளும் இருக்கப்போவதில்லை எனவே PEC ல் E z 0 க்கு சமம் என்றும் சொல்லலாம் Htan இதைப் பற்றி நான் எதுவும் சொல்ல முடியுமா நாம் சரியாக எதுவும் சொல்ல முடியாது அது எதுவாக இருந்தாலும் சரி எனவே ஒரு PEC க்கு E z என்பது 0 க்கு சமம் உங்களால் வேறு ஏதேனும் சாத்தியத்தைப் பற்றி யோசிக்க முடியுமா Phi ஒரு நான்ஜிரோவாகும் வாய்ப்பைப் பற்றி நீங்கள் யோசிக்க முடியுமா ஆனால் ∇φ ஜீரோ ஆகும் இது எந்த வகையான பொருளாக இருக்கும் சி அது சரிதான் எனவே எங்களிடம் இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம் மாணவர் காந்தம் அந்த வழக்கில் மேக்னெட்டிக் கண்டக்டர் Htan 0 ஆக இருக்கும் E z 0 க்கு சமமாக இருக்காது சரியான மேக்னெட்டிக் கண்டக்டர் என்றால் என்ன இது ஒரு கற்பனையான பொருள் அது எப்படி என்பது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளில் Maxwell's equations முன்னர் எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இருந்தது போன்றது ஆனால் மேக்னெட்டிக் கரண்ட் இல்லை ஆனால் சமன்பாடுகளின் அமைப்புக்கு சமச்சீர்நிலையை வழங்க ஒரு மேக்னெட்டிக் கரண்ட் யை சேர்த்துள்ளோம் அதனால் இதேபோல் நான் PEC பற்றி பேசும் போதும் PMC பற்றி முழுமையாக பேசும் பொருட்டு சில சமமான கோட்பாடுகளை நான் பயன்படுத்தினால் அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால்தான் நான் அதைக் குறிப்பிடுகிறேன் ஈகுவேலென்ஸ் தியரம் பயன்படுத்துவதன் மூலம் நான் ஒரு கற்பனையை அறிமுகப்படுத்த முடியும் மாணவர் மின்சாரம் மேக்னெட்டிக் கரண்ட் அல்லது எலக்ட்ரிக் கரண்ட் அதனால் தான் அதன் குறிப்பை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறேன் எனவே எனது சமன்பாடுகளின் முறைக்கு இப்போது என்ன நடக்கும் முன்பு நான் இந்த சர்பேஸ் N பிரிவுகளாக உடைத்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் மூலதனத்தை N பிரிவுகளாக உயர்த்தவும் எனவே எத்தனை வேரியபெல்கள் இருந்தன இந்த சமன்பாட்டில் இந்த சமன்பாடுகளின் அமைப்பின் அளவு என்ன 2N × 2N இப்போது PEC ல் என்ன நடக்கும் இங்கிருந்து எல்லா டெர்ம்க்குகளும் பிழைக்க விதிமுறைகளும் ஏதேனும் உள்ளதா நாம் பிழைக்காததற்கு ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா மாணவர் φ 0 ஆக இருக்கும் சரி எனவே இந்த டெர்ம் இங்கே உள்ளது மற்றும் இந்த டெர்ம் இவை இரண்டும் இங்கே உள்ளது மாணவர் 0 0 மற்றும் 0 சரியானது எனவே இந்த இரண்டு டெர்ம் மட்டுமே உயிர்வாழ்கின்றன எனவே நான் மட்டும் அதை பெற்றிருப்பேன்

dl ir எனவே இது எனக்கு ஒரு N × N அமைப்பை கொடுக்க போகிறது எனவே ஏதோ ஒரு வகையில் இது எளிதான தீர்க்க வேண்டிய சிக்கல் முந்தைய சமன்பாடுகளின் முறையை விட எளிதானது என்பதற்கான ஒரு காரணத்தை நீங்கள் என்னிடம் சொல்ல முடியுமா எந்த டெர்ம் பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை மாணவர் தரம் g மற்றும் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் ∇g உடன் இருந்தது மாணவர் அந்த சிங்குலாரிட்டி அந்த சிங்குலாரிட்டி அதிக சிக்கலை ∇g உடன் ஏற்படுத்துகிறது மற்றும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வாறு இன்டெக்ரேட்டேட் செய்து 12 or − 12 எனக்கு கிடைத்தது அல்லது ஆனால் ஒரு சரியான எலெக்ட்ரிக் கண்டக்டரில் அந்த பிரச்சினை இல்லை ஏனெனில் அங்கு ∇g டெர்ம் போய்விட்டது நான் இப்போது g உடன் விட்டுவிட்டேன் g ல் ஒரு சிங்குலாரிட்டி இருந்தது இது இன்டெக்ரேபெல் எனவே நீங்கள் இப்படித்தான் தொடங்குவீர்கள் அதாவது நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் ஒரு சரியான மெட்டாலிக் கண்டக்ட் மூலம் சிக்கலை தீர்க்க நான் சரியான எலெக்ட்ரிக் கண்டக்டர் என்று பொருள்படும் அதனால் ஏதோவொரு வகையில் உங்களுடன் முழு விவாதத்தையும் நாங்கள் தொடங்கியிருப்பது எளிதான விஷயம் PEC ஐ அறிந்து பின்னர் டைஎலக்ட்ரிக் ஆப்ஜெக்ட் யை உருவாக்கினோம் ஆனால் நாங்கள் அதை வேறு வழியில் செய்துள்ளோம்